கடந்த 2 தொகுதிகளில் ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டர்களைப் பற்றி நாம் விவாதித்தோம் நாம் மூன்று வகை மாடுலேட்டர்களைப் பற்றி பார்த்தோம் ஒன்று கட்டத்தின் மாடுலேட்டராகும் இது ஒளியின் கட்டத்தை மாற்றியமைக்க நீங்கள் பயன்படுத்தலாம் லேசரால் உமிழப்படும் அலை மற்றும் கட்ட பண்பேற்றப்பட்ட ஆப்டிகல் அமைப்புகளில் இது பயன்படுத்தப்படுகிறது இரண்டாவது மாடுலேட்டர் கட்டத்துடன் ஒப்பிடுகையில் சற்று சிக்கலான கட்டுமானங்களில் நாம் பேசிய மாடுலேட்டர் இருந்தது இது மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் என அழைக்கப்பட்டது இது இன்டர்ஃபெரோமீட்டர் கொள்கையின் அடிப்படையில் வேலை செய்தது மின்சார புலம் மற்றும் மின்சார புல உள்ளீடு மற்றும் மின்சார புல வெளியீடு ஆகியவற்றுக்கு இடையிலான உறவை நாம் கண்டோம் இந்த குறிப்பிட்ட மாடுலேட்டரின் ஒரு நான்லீனியர் செயல்பாட்டின் காரணமாக ஒருங்கிணைந்த கட்ட மாடுலேட்டர் மற்றும் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டருக்குள் கொசைன் பரிமாற்ற செயல்பாடு இன்னும் சிக்கலான கட்டமைப்பை உருவாக்கும்நாம் அதை மாற்றியமைக்க பயன்படுத்தலாம் வீச்சு மற்றும் கட்டம் இரண்டுமே உண்மையில் ஒரு வழக்கமான IQ டிரான்ஸ்மிட்டருக்கு சமமானதாகும் மின் தகவல்தொடர்பு அமைப்புகளை நீங்கள் கண்டறிந்தால் இந்த மாடுலேட்டரை ஐ க்யூ மாடுலேட்டர் என்று அழைத்தோம் நாங்கள் பின்னர் ஐ க்யூ மாடுலேட்டரைப் பற்றி மேலும் சொல்ல வேண்டியிருக்கும் ஆனால் ஆனால் இந்த தொகுதியில் இன்று மாக்ஹெண்டர் மாடுலேட்டரின் கூடுதல் பயன்பாட்டைப் பார்ப்போம் இன்டன்சிடி பண்பேற்றத்துடன் தொடங்கி பின்னர் ஆப்டிகல் பிளஸை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதை மாக் ஜஹெண்டர் மாடுலேட்டர் மூடிமறைக்கிறது மாக் ஜீஹெண்டர் மாடுலேட்டர் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் உள்வரும் ஒளி புலத்தின் வீச்சுகளை மாற்றியமைக்க மாக் ஜஹெண்டர் மாடுலேட்டர் செயல்பட வேண்டும் என்பதை நாம் கண்டோம் அதன் குறைந்தபட்ச பரிமாற்ற புள்ளியில் மற்றும் அந்த நேரத்தில் மின்சார புல வெளியீடு தோராயமாக உள்ளீட்டு மின்சார புலத்தின் செயல்பாடாக லீனியரைஸ்டு செய்யப்படலாம் அதனால் வெளியீட்டுக்கும் உள்ளீட்டுக்கும் இடையிலான தோராயமான லினியர் உறவு உள்ளது மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் அதில் இயக்கப்படுகிறது டிரான்ஸ்மிஷன் புள்ளிகள் மாடுலேட்டிங் சிக்னல்களை நீங்கள் தருகிறீர்கள் என்று கருதுகின்றனர் ஒரு சிறிய முறையில் மாடுலேட்டருக்கு வழங்கும்போது அந்த வெளியீடு மற்றும் உள்ளீட்டை ஒரு லீனியர் பாணியில் தொடர்புடையதாகக் காணலாம் அதன் குறைபாடு என்னவென்றால் நீங்கள் குறைந்தபட்ச பரிமாற்ற புள்ளியில் இயங்கும்போது பூஜ்ஜியமற்ற சக்தியைப் பெற நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்தத்தைப் பயன்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் ஒரு லீனியர் பரிமாற்றம் பெற்றிருந்தாலும் வெளியீட்டுக்கும் உள்ளீட்டிற்கும் இடையிலான லீனியர் உறவு பயனுள்ளதாக பயன்படுத்தப்படலாம் இரட்டை சைட்பேண்ட் ஒடுக்கப்பட்ட கேரியர் வகை மாடுலேஷன்களுக்கு வெளியீட்டு சக்தி மிகவும் சிறியதாக இருக்கும் ஏனெனில் மாக் ஜெஹெண்டர் அதன் குறைந்தபட்ச பரிமாற்ற புள்ளியை சார்ந்துள்ளது இப்போது இன்டேன்சிட்டி பண்பேற்றத்தில் வீச்சுக்கு என்ன நடக்கிறது என்பதில் பொதுவாக அக்கறை இல்லை சிக்னலில் நாம் உண்மையில் விரும்புவது என்னவென்றால் என்னிடம் சில தகவல் சிக்னல் இருக்கும்போது என்னுடன் இருக்கும் மாடுலேஷன் சிக்னலுடன் பல்வேறு லீனியர்லி இருந்தால் இந்த சக்தி சிக்னலைக் கண்டறிவதற்காக நான் ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பாளரை வைத்தால் அந்த சிக்னல் ஒளியியல் சக்தியைக் கண்டறியும் ஆகவே ஆப்டிகல் சக்தியை என்னால் மாற்றியமைக்க முடிந்தால் ஆப்டிகலில் நான் காணும் அனைத்து மாறுபாடுகளும் புகைப்பட மின்னோட்டத்தின் வடிவத்தில் மின்சாரம் நேரடியாக மின் களத்திற்கு மாற்றப்படும் இது தகவல் சிக்னலை பிரித்தெடுக்க பயன்படுத்தலாம் இங்கே உள்ள குறைபாடு மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரை அதன் குறைந்தபட்ச பரிமாற்ற புள்ளியில் இயக்க கூடாது அல்லது அதன் அதிகபட்ச பரிமாற்ற புள்ளியில் இயக்க வேண்டும் ஆனால் மையத்தில் உங்களிடம் எதுவும் இல்லாதபோது மாறுபாடுகள் உள்ளே வருகின்றன அல்லது உங்களுக்கு தகவல் சிக்னல் வரவில்லை என்றால் பின்னர் மாடுலேட்டர் அதே சக்தியில் விரிவடையும் ஏனென்றால் இது நீங்கள் பாதியில் செயல்படுவதால் இடையே இது வழங்கும் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச பரிமாற்ற புள்ளிகள் சில பூஜ்ஜியமற்ற சக்தியை உருவாக்கும் இருப்பினும் ஒளியியல் சக்தியை எவ்வாறு மாற்றியமைக்க முடியும் என்பதைப் பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமானது மாக் ஜஹெண்டர் மாடுலேட்டரின் வெளியீட்டிற்கும் மின்சார புலத்திற்கும் இடையிலான உறவை முதலில் நினைவுபடுத்துவோம் இதை நாம் Eout எனக் குறிப்பிடுவோம் இது நேரத்தின் செயல்பாடு பரிமாற்ற செயல்பாட்டின் லேசரிலிருந்து வரும் உள்ளீட்டு மின்சார புலத்தை வழங்குகிறது பரிமாற்ற செயல்பாடு என்பது சிக்னல் படிப்புகளில் பயன்படுத்தப்படும் பரிமாற்ற செயல்பாட்டுக் கருத்தாக்கத்திற்கு சமமானதல்ல என்பதை நினைவில் கொள்க பரிமாற்ற செயல்பாடு உண்மையில் உள்ளீட்டு மாறியின் போர்ம் மாற்றத்திற்கு வெளியீட்டு மாறியின் ஃபோரியர் உருமாற்றத்தைக் குறிக்கிறது எவ்வாறாயினும் பரிமாற்ற செயல்பாட்டை சற்று பொது அறிவாக பயன்படுத்துகிறோம் நாங்கள் சொல்வது வெளியீட்டு மின் புலம் மற்றும் உள்ளீட்டு மின்சார புலம் ஆகியவற்றுக்கு இடையிலான உறவு நேர டொமைன் இல் உள்ளது இந்த உள்ளீடு எவ்வாறு மாற்றப்படுகிறது என்பது வெளியீட்டு பக்கத்திற்கு மாற்றப்படும் இந்த சூழலில் பரிமாற்ற செயல்பாடு என்று நாங்கள் கூறும் இந்த வித்தியாசத்தை தயவுசெய்து மனதில் கொள்ளுங்கள் இப்போது மின்சார புல உறவுகளுக்கு மீண்டும் வருவோம்வெளியீட்டு மின்சார புலம் உள்ளீட்டு மின்சார புலத்துடன் தொடர்புடையதுஇந்த குறிப்பிட்ட நான்லீனியர் முறையில் மின்சார புலம் வாதத்தில் இருப்பதை நாம் காணலாம் நீங்கள் cos πud நினைவில் கொள்ளும் போது ud என்பது ஒரு இரட்டை டிரைவ் மாக் ஜஹெண்டர் மாடுலேட்டரில் உள்ள u1 மற்றும் u2 க்கு இடையிலான வேறுபாட்டு சிக்னல் ஆகும் இந்த மாக் ஜஹெண்டர் மாடுலேட்டர் u1 மற்றும் u2 ஆல் இயக்கப்படுகிறது மற்றும் ud u1 மற்றும் u2 க்கு இடையிலான வேறுபாட்டிற்கு ஒத்திருக்கிறது எனவே உங்களிடம் cos πud 2Vπ உள்ளது இது நாம் பார்த்த ஒன்று Ein இன் Eout இன் விகிதத்தை ud இன் செயல்பாடாக நீங்கள் திட்டமிடும்போது மின்சார புலத்தின் பரிமாற்ற செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதையும் நாம் பார்த்தோம் உட் டிud இன் செயல்பாடு ஒரு கொசைன் அலைவடிவமாக இருக்கும் இப்போது நான் இன்டன்சிட்டியில் ஆர்வமாக உள்ளேன் என்று சொன்னேன் அது மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரிலிருந்து வெளியே வருகிறது இன்டன்சிடி ஆப்டிகல் சக்திக்கு விகிதாசாரமாகும்இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இன்டன்சிடி உண்மையில் உங்களுக்குத் தெரிந்த சக்திக்கு சமம் என்று கருதுவோம் இந்த கட்டத்தில் மற்றும் ஆப்டிகல் சக்தியைப் பெறுவதற்காக நாம் புறக்கணிக்கும் சில மாற்று காரணிகளை நான் முன்பு சொன்னது போல் நீங்கள் இந்த குறிப்பிட்ட கூறுகளை சதுரப்படுத்த வேண்டும் நான் எடுத்த முழுமையான மதிப்பை சதுரமாக்குங்கள் எனவே நீங்கள் பெறுவது வெளியீட்டு சக்தி மற்றும் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் வெளியீட்டு சக்தி ½ ½ cos πud Vπ க்கு சமமாக இருக்கும் என்பதைக் காண்பிப்பதற்கான இதை நான் ஒரு பயிற்சியாக செய்வேன் இது எங்கிருந்து வருகிறது என்று இப்போது நீங்கள் யோசித்துக்கொண்டிருக்கலாம் மன்னிக்கவும் இதை உள்ளீட்டு சக்திகளுடன் பெருக்க வேண்டும் அல்லது இதை உள்ளீட்டு சக்தியால் உண்மையில் பிரிப்போம் இதனால் உள்ளீட்டு ஒளியியல் சக்தியுடன் வெளியீட்டு ஒளியியல் சக்தியின் விகிதத்தை நாம் பார்க்கிறோம் இது எங்கே என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றால் ½ ½ cos udπ மூலம் வரும் இந்த வலது புற அளவின் சதுரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே நான் cos2 θ போன்ற ஒன்றைப் பெறுகிறேன் மேலும் ஒரு முக்கோணவியல் உறவு இருப்பதை நான் அறிவேன் இது 2 cos2 θ 1 cos 2θ க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது எனவே நான் cos2 θ ஐ சதுரமாக்கினால் 1 cos2θ 2 ஆக வெளிப்படுத்தப்படலாம் என்று எனக்குத் தெரியும் எனவே இது இந்த குறிப்பிட்ட உறவிலிருந்து வருகிறது ஏனெனில் விவாதம் 2 ஐ இரட்டிப்பாக்குகிறது இதனால் வகுப்பில் உள்ள 2 விலகிச் செல்கிறது பின்னர் இதுதான் நீங்கள் பெறப் போகும் சமன்பாடு மீண்டும் உட் டி பற்றி நாம் என்ன செய்வது ud என்பது நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கும் பிளாட் சிக்னல் ஆகும் இந்த Pout Pin க்கு என்ன நடக்கும் என்று பிளாட் செய்யும் போது ud 0 cos 1 கிடைப்பதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் எனவே நீங்கள் ½ ½ ஐ அதிகமாக பெறுவீர்கள் எனவே நான் உண்மையில் இந்த குறிப்பிட்ட அளவை y அச்சில் பயன்படுத்தப்பட்ட சிக்னல் ud இன் செயல்பாடாக திட்டமிடுகிறேன் எனவே நீங்கள் cos0 இல் இதைப் பார்க்கும்போது இது 12 12 ஆக இருக்கும் இது அதிகபட்ச மதிப்பு 1 ஐ ud 0 இல் கொண்டிருக்கக்கூடும் இப்போது இது Vπ க்கு சமமாக இருக்கும்போது ud Vπ ஐ உருவாக்குவோம் கொசைன் செயல்பாட்டின் விவாதத்தில் உள்ள Vπ வகுப்போடு எண்களில் உள்ள Vπ ரத்து செய்யப்படுகிறதுஎனவே நான் 12 12 cosπ ஐப் பெறுகிறேன் ஆனால் cosπ 1 என்று எனக்கு முன்பே தெரியும் எனவே நான் அடிப்படையில் 0 ஐ விகிதமாகப் பெறுகிறேன் வெளியீட்டில் வலதுபுறம் 0 ஆக இருக்கும் இது Vπ இல் நடக்கும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் ud Vπ 2 ஆகும்போது என்ன நடக்கிறது என்பதைப் பார்த்தால் இது Vπ ஆக இருக்கும் எனவே ud Vπ 2 ஆக இருக்கும்போது கொசைன் செயல்பாட்டின் விவாதம் cos Vπ 2Vπ π ஆக மாறுவதை நீங்கள் காணலாம் வலது Vπ இங்கே ரத்துசெய்கிறது பின்னர் நீங்கள் π 2 இன் cos ஐப் பெறுவீர்கள் π 2 இன் காஸ் இந்த வெளியீட்டு சக்தி இருக்கும்போது இந்த அளவு நாம் பிளாட்டிங் செய்யும் விகிதம் 12 க்கு சமமாக இருக்கும் Vπ 2 இல் இந்த சக்தி குறைந்திருக்கும் அல்லது இந்த விகிதம் 0 5 அல்லது 12 ஆக குறைந்திருக்கும் இங்கே நீங்கள் உண்மையில் ஒரு கொசைன் வகையான உறவைக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த குறிப்பிட்ட வழியில் செல்லக்கூடிய கொசைன் சதுர உறவு Vπ 2 Vπ இன் அடிப்படைக் காலத்துடன் ஒரு குறிப்பிட்ட கால செயல்பாடாக இருக்கலாம் எனவே இந்த பரிமாற்ற செயல்பாடு சரியாக உள்ளது இப்போது நான் சொன்னது போல் இந்த Vπ 2 ஏதோ ஒன்றை பெறுகிறது ஏனெனில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறது நான் இந்த கட்டத்தில் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் மற்றும் சார்பு அதோடு கூடுதலாக நான் ஒரு குறிப்பிட்ட m ஐ பயன்படுத்துகிறேன்எனது m இங்கே தொடர்புடையதை மாற்றுவதால் இந்த குறிப்பிட்ட பரிமாற்ற செயல்பாட்டிற்கு மேல் செல்லும்மாற்றங்கள் பரிமாற்ற செயல்பாட்டில் இருக்கும் மேலும் இது அடிப்படையில் ஊசலாடும் இது Vπ 2 இல் இருக்கும் எனவே கிட்டத்தட்ட ஒரு லீனியர்உறவு m என்று நிச்சயமாக வழங்க முடியும் இது Vπ 2 உடன் ஒப்பிடும்போது m இன் உச்ச மதிப்பு Vπ 2 உடனான தொடர்பு முற்றிலும் சிறியதாக இருக்க வேண்டும் இந்த லீனியர் உறவு அல்லது உண்மையில் நான்லீனியர் உறவாக இருக்க முடியும்ஏறக்குறைய லீனியர் உறவைப் பற்றி நாம் நினைத்தால் அதை கணித ரீதியாகச் செய்து சரிபார்க்கலாம் எனவே நான் மாக் ஜெஹெண்டருக்கு விண்ணப்பிக்கும் வித்தியாச சிக்னல் ud என்று வைத்துக் கொள்வோம் மாடுலேட்டர் DC மதிப்பால் வழங்கப்படுகிறது இது Vπ 2 மற்றும் சில நிலையான k ஆகும் அது என்ன என்று கவலைப்பட வேண்டாம் அந்த மாறிலி நேரங்கள் m m என்பது நான் விண்ணப்பிக்கும் இந்த சிறிய சிக்னல் ஆகும் நீங்கள் டிரான்சிஸ்டர்கள் அல்லது டையோட்களைப் படித்திருந்தால் நீங்கள் ஒரு இடைக்காலத்தை சார்பு செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்வீர்கள் ஒரு குறிப்பிட்ட இயக்க புள்ளியில் இந்த இயக்க புள்ளியை சரிசெய்தால் சில நேரங்களில் Q புள்ளி என அழைக்கப்படுகிறது சி சிக்னலுடன் மிகவும் சிறியதாக இருக்கும் ஏசி சிக்னலை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் ஒரு பொதுவான டிரான்சிஸ்டர்கள் சுற்றுவட்டத்தைப் பார்த்தால் நீங்கள் இயங்கும் புள்ளி அந்த டிரான்சிஸ்டரின் வெளியீட்டு பண்புகளின் இயக்கப் பகுதியின் நடுவில் எங்காவது இருக்கும் ஆனால் ஏசி சிக்னல்கள் சில மில்லி வோல்ட் வரிசையில் இருக்கும் இதனால் ஏசி சிக்னல் m அடிப்படையில் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் எனவே உள்ளீட்டு பக்கத்தில் மின்னழுத்தம் மாறும்போது ud Vπ 2 என்று தொடங்குகிறதுபின்னர் அதிகரிக்கிறது மற்றும் அது m இன் உச்ச மதிப்பை அடையும் வரை அது மீண்டும் -m க்கு மதிப்புக்கு வரும் இந்த பரிமாற்ற செயல்பாட்டில் தொடர்புடைய வாய்ப்புகள் நிகழும் எனவே இது நீங்கள் செயல்படும் உள்ளீடு மற்றும் வெளியீட்டின் வரம்பாகும் மேலும் இந்த வரம்பில் நீங்கள் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரை ஒரு லீனியர் செயல்பாடாக கருதலாம் இது வெளியீட்டு சக்தி என்பது உள்ளீட்டு சக்தியுடன் நேர்கோட்டுடன் தொடர்புடையது எனவேநான் நிச்சயமாக மாற்றினால் இதை வரைபடமாக நாங்கள் கூறியுள்ளோம் நாம் பேசுவது நியாயமானதா என்பதைக் காண கணிதத்தை விரைவாக செய்வோம் எனவே உங்களிடம் இருக்கும் வேறுபாட்டு சிக்னல் ud இது Vπ 2 மற்றும் சில நிலையான k m க்கு சமம் இப்போது நான் வெளிப்பாட்டை மாற்றுகிறேன் இதை சமன்பாடு 1 என்று அழைக்கிறேன் எனவே 1 ஐ சமன்பாடு 1 ற்கு மாற்றுவேன் நான் பெறுவதைக் கண்டுபிடிக்க எளிமைப்படுத்தவும் எனவே இங்கே விகிதம் Pout Pin ஆக இருக்கும் இது சமன்பாடு 1 இன் இடது புறத்திற்கு சமம் இது 12 12 cos Vπ 2 k m π Vπ க்கு சமமாக இருக்கும் நான் கொசைன் ஒன்றில் வாதத்தை விரிவுபடுத்த முடியும் அந்த பகுதியை பற்றி இங்கே எடுத்து சொல்லட்டும் cos πVπ 2Vπs இங்கே ஒரு πk Vπ m உள்ளது மீண்டும் இந்த k ஒரு சிறிய எண்ணாக இருப்பதால் இந்த πk Vπ இந்த πVπ 2π உடன் ஒப்பிடும்போது இது மிகவும் சிறியது எண்களில் Vπ உடன் Vπ உடன் ரத்து செய்யப்படுகிறதுவகுத்தல் மற்றும் இந்த πk Vπ ஐ மற்றொரு மாறிலியாகக் கருதலாம் இந்த மாறிலியை k' என அழைப்போம்சில k மற்றும் kʹ க்கு குறிப்பிடத்தக்கவை எதுவுமில்லை அவை வெறும் மாறிலிகள் மட்டுமே என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த எண்ணை குறிக்க வேண்டும் k πk Vπ இதை நான் kʹ ஆல் குறிக்கிறேன் எனவே இதைக் கொண்டு நான் இங்கே விரிவாக்க முடியும் எனவே நான் இங்கு பெறுவது காஸ் π 2 மற்றும் கூட்டுத்தொகை மாறிலி kʹ முறை m இப்போது Cos π 2 θ ஐ cos π 2 cosθ sin π 2 sinθ என எழுதலாம் மற்றும் cos π 2 என்பது 0 என்று எனக்குத் தெரியும் எனவே அந்த சொல் நீங்கி sin π 2 1 ஐ அறிவேன் எனவே இந்த cos π 2 θ உண்மையில் sinθ க்கு சமம் எனவே இதை நான் இந்த வழியில் எழுதி Pout அல்லது ஓரளவு Pout என்ற விகிதம் Pin க்கு சமம் என்று சொல்லலாம் θ இது 1 2 1 2 sin ன் லேசர் நேரங்களிலிருந்து வரும் உள்ளீடு சக்தியாகும் θ உண்மையில் kʹ m நிச்சயமாக அவற்றிற்கு மற்றொரு உறவும் உள்ளது sinθ மிகச் சிறியதாக இருக்கும்போது மன்னிக்கவும் θ மிகச் சிறியதாக இருக்கும்போது sinθ ஐ தோராயமாக மதிப்பிடலாம் ஏனெனில் sinθ தோராயமாக θ வுக்கு மிகச் சிறியது θ மிகச் சிறியதாக இருந்தால் இந்த 1 உடன் ஒப்பிடுங்கள் பின்னர் sinθ தோராயமாக θ ஆக இருக்கும் எனவே θ சிறியது அநேகமாக இதை எழுதுவதற்கான சிறந்த வழிஅதை அப்படியே எழுத அனுமதிக்கிறேன் ஏனென்றால் θ sinθ இன் சிறிய மதிப்புகள் தோராயமாக ஒரு θ வாக இருக்கலாம் எனவே இந்த அடையாளத்தை நான் இங்கிருந்து அகற்ற முடியும் மேலும் உள்ளீட்டு சக்தி மாறுபடுவதில்லை என்பதையும் நான் அறிவேன்ஏனெனில் நான் ஒரு சிறந்த லேசரைக் கருதினேன் ஐடியல் லேசர் அதன் வீச்சில் ஏற்ற இறக்கமாக இருக்காதுஇது தொடர்ச்சியான அலைகளில் இருப்பதால் இந்த கட்டம் முக்கியமற்றது மேலும் இந்த லேசருக்கு Ps இன் உச்ச சக்தி அல்லது Ps இன் தொடர்ச்சியான அலை சக்தி உள்ளது எனவே இதை 12 Ps என எழுதப் போகிறேன் பின்னர் எனக்கு 1 kʹm உள்ளது இந்த மைனஸ் அடையாளத்தால் கவலைப்பட வேண்டாம் இந்த kʹ மிகச் சிறிய அளவு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இது சிறியதாக இருப்பதால் இந்த தோராயங்களை எங்களால் செய்ய முடிந்தது ஏனெனில் kʹ என்பது ஒரு சிறிய அளவில் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் நீங்கள் p இன் t ஐ நேரத்தின் செயல்பாடாக பிளாட் செய்ய விரும்பினால் அந்த m 0 எனில் நீங்கள் வெளியீட்டில் பெறும் c சக்தி அரை Ps ஆக இருக்கும் எனவே இந்த m உதாரணமாக ஒரு சைனூசாய்டல் சிக்னல் என்று சொன்னால் அதற்கு மேல் மற்றும் அதற்கு மேல் ஒரு நிலையானதாக இருக்கும் இதில் உங்கள் சக்தி ஏற்ற இறக்கமாக இருக்கும்எனவே இந்த அரை PS என்பது m என்பது 0 க்கு சராசரியாக இருக்கும் என்று கருதும் சராசரி சக்தியாகும் எனவே இந்த அரை PS என்பது சராசரி சக்தி அல்லது m 0 போது நீங்கள் பெறும் சக்தி என்று நீங்கள் நினைக்கக்கூடிய சக்தி எதையாவது சைனூசாய்டல் சிக்னலாக இருக்க நீங்கள் m ஐப் பயன்படுத்தும்போது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் kˈ இன் அளவைக் கொண்டால் உச்ச மதிப்பு kˈ ஆக இருக்கும் என்ற அர்த்தத்தில் இந்த முழு விஷயமும் இருக்கும் உச்ச மாறுபாட்டின் உச்சநிலை 2kˈ ஆக இருக்கும் எனவே ஒரு லீனியர் உறவு இருப்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் உறவை பார்ப்பதை விட வெளியீட்டு சக்தியின் மாற்றத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் மறந்துவிடுங்கள் வெளியீட்டு சக்தி தானே அல்லது வெளியீட்டு சக்தியின் மாற்றத்தைப் பார்க்கும்போது வெளியீட்டில் இந்த மாற்றம் இந்த DC கூறு அரை பி எஸ்ஸை அகற்றுவதன் மூலம் சக்தியைப் பெறலாம் பின்னர் உங்களிடம் 12 Kˈ m இருந்தது எனவே நான் DC பகுதியை அகற்றிவிட்டேன் என்பதை இங்கே காணலாம் ஆனால் ஆப்டிகல் சக்தியின் மாற்றம் எதிர்மறையானது நிச்சயமாக இது சக்தி எதிர்மறையாக செல்கிறது என்பதை குறிக்கவில்லை ஆனால் இது ஆப்டிகல் சக்தியின் மாற்றம் மட்டுமே என்பதை நினைவில் கொள்க மன்னிக்கவும் ஒரு பிஎஸ் 2 உள்ளது நான் அதை வைக்க மறந்துவிட்டேன் எனவே ஆப்டிகல் சக்தியில் மாற்றம் k என்பது மிகச் சிறிய எண் ஆகும்எனவே இது அடிப்படையில் வெளியீடாக இருக்கும் ஆப்டிகல் சக்தியை லீனியர் செயல்பாடாக மாற்றுவதற்கு இங்கு m பயன்படுத்தப்படுகிறது எனவே ஒரு லீனியர் உறவு இன்டன்சிடி மாடுலேஷன் அனலாக் சிக்னலுக்கு பயன்படுத்தப்படலாம் எனவே m அனலாக் சிக்னல் பின்னர் நீங்கள் வெளியீட்டு சக்தியைப் பெற அதிகபட்ச மாடுலேட்டரைப் பயன்படுத்தலாம் இது உள்ளீட்டு செய்தி சிக்னல் m க்கு ஏற்ப மாறுபடும் இந்த இன்டன்சிடி மாடுலேஷன் ஐ கண்டதும் MZM அதனுடைய வேறுபட்ட பயன்பாட்டிற்கு நகரும் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டங்களில் இந்த அமைப்புகளுக்கு நாங்கள் தகவல்களை அனுப்புகிறோம் ஒளி சிக்னல்களுக்கு தகவல்களை மாற்றியமைக்கும்போது ஒளி சிக்னல் துடிப்பதை நாங்கள் விரும்புகிறோம் எனவே தகவல்களைச் சுமந்து செல்லும் ஆப்டிகல் பல்ஸ்களை அனுப்பவும் இந்த ஆப்டிகல் பல்ஸ் வகைகள் இரண்டையும் அவற்றின் வீச்சு கொண்டு செல்ல முடியும் கட்டம் அல்லது பொதுவாக இருபடி அலைவீச்சு பண்பேற்றம் ஆப்டிகல் பல்ஸ் வடிவமைப்பது என்பது ஆப்டிகல் பல்ஸ்களை உருவாக்கி பின்னர் இந்த ஆப்டிகல் ஐ மாற்றியமைக்க முடியும் என்பதைக் குறிக்கிறது எந்த மாடுலேட்டரையும் பயன்படுத்தும் ஆப்டிகல் பல்ஸ் வகைகளில் நன்மைகள் இருப்பதை நாம் இப்போது விவாதித்தோம் குறிப்பிட்ட குறியீட்டு எல்லை எங்கே முடிவடைகிறது என்பதை காண எனக்கு ஒரு கடிகாரம் இருக்க வேண்டும் ஒரு கடிகாரத்தை வேறு சேனலுக்கு என்னால் அனுப்ப முடியவில்லை அல்லது பெறுநருக்கு அனுப்புங்கள் ஆப்டிகல் பல்ஸ்களிலிருந்து பிரித்தெடுக்கும் கடிகாரம் என்னிடம் உள்ளது நான் பெறும் எல்லாவற்றிலிருந்தும் கடிகாரத்தைப் பிரித்தெடுக்கவும் எனவே பல்ஸ் வடிவத்தில் எனக்கு ஆப்டிகல் சிக்னல்கள் இருக்கும்போது அல்லது ஆப்டிகல் பல்ஸ்களைப் பெறும்போது டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் இரண்டிலும் கடிகாரத்தைப் பிரித்தெடுப்பது எனக்கு மிகவும் எளிதானது எனவே இந்த காரணத்திற்காக நாங்கள் ஆப்டிகல் பல்ஸ்களை பயன்படுத்துகிறோம் ஃபைபர் ஆல் தூண்டப்பட்ட குறைபாடுகளைச் சரிசெய்ய ஆப்டிகல் பல்ஸ்களின் வடிவத்தையும் மாற்றுகிறோம் நீங்கள் பின்னர் பார்ப்பது போல் ஃபைபர் குரோமடிக் சிதறல் மற்றும் நான்லீனியர் விளைவுகள் போன்ற குறைபாடுகளை அறிமுகப்படுத்துகிறது எனவே இவற்றைக் கடப்பதற்காக நாமும் பல்ஸ் வடிவத்தை எந்தவொரு தன்னிச்சையான பல்ஸ் வடிவத்திலும் மட்டுமல்ல சிதறல் மற்றும் நான்லீனியர் விளைவுகளை எதிர்த்துப் போராடக்கூடிய பல்ஸ் வடிவத்தை நாங்கள் குறிப்பாக தேர்வு செய்துள்ளோம் ஆகவே நீங்கள் பெரும்பாலான ஒளிக்கதிர்களைப் பெறுவது போல தொடர்ச்சியான அலை லேசர் எங்களிடம் இருந்தால் இந்த தொடர்ச்சியான அலை லேசரிலிருந்து பல்ஸ்களை உருவாக்க முடியும் எனவே அதை செய்யும் போது ஒருவர் தானாகவே பல்ஸ்டு லேசரைக் கொண்டிருக்கலாம் ஆனால் அது வேறுபட்ட அணுகுமுறையாக இருக்கும் ஆனால் எனக்கு தொடர்ச்சியான அலை லேசர் இருந்தால் ஆப்டிகல் பல்ஸ்களை உருவாக்க மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரைப் பயன்படுத்தலாம் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் மின் போக்குவரத்து செயல்பாட்டிற்கு ஒருவர் திரும்பிச் செல்வதைப் பார்ப்பதற்கு என்னிடம் வேறுபாடு சிக்னல் ud இன் செயல்பாடாக சக்தி பரிமாற்ற செயல்பாடு உள்ளது எனவே இந்த சக்தி பரிமாற்ற செயல்பாடு நிச்சயமாக நாம் இங்கே பார்த்த ஒன்று எனவே இந்த சக்தி பரிமாற்ற செயல்பாட்டை இங்கே இயக்க அனுமதிக்கிறேன் இந்த மதிப்புகள் Vπ இங்கே இது 0 இது Vπ இனிமேல் நாம் இந்த பிராந்தியத்தைப் பயன்படுத்துவோம் ஏனென்றால் ud இப்போது எங்களுக்கு n ஐ விட அதிகமாக உள்ளது இப்போது நான் ud ஐ பாதி வழியில் எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் அது Vπ 2 வழங்கிய சராசரி மதிப்பாகும் பின்னர் என்னிடம் ஒரு சைனூசாய்டல் சிக்னல் உள்ளது மன்னிக்கவும் இது கிடைமட்ட அணுகலை சந்தித்திருக்க வேண்டும் எனவே இது ஒரு சைனூசாய்டல் சிக்னலாக இருப்பதால் இதன் மதிப்பு Vπ 2 ஆக இருப்பதால் நான் பெறும் ud இன் உச்ச மதிப்பு Vπ க்கு சமமாக இருக்கும் பின்னர் அது குறைந்தபட்ச மதிப்பு 0 க்கு சமமாக இருக்கும் எனவே இது நேரத்தின் செயல்பாடு ஆகும் எனவே இந்த ud மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டருக்கு வழங்கப்பட்டால் மாடுலேட்டரின் வெளியீடு என்னவாக இருக்கும் நீங்கள் மீண்டும் நினைவில் வைத்திருந்தால் உங்களுக்கு BJT அல்லது டையோட்கள் தெரியும் சுமை வரி எனப்படும் ஒரு கருத்தை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு டையோடு வைத்திருப்பீர்கள் அது ஒரு குறிப்பிட்ட இயக்க புள்ளியில் சார்புடையது பின்னர் உள்ளீடு தற்போதைய அல்லது எதுவாக இருந்தாலும் மாறுபடும் மின்னழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வேறுபாடுகள் இந்த குறிப்பிட்ட சுமை வரி கருத்தினால் பெறப்படலாம் எனவே இங்கே மின்னழுத்தத்திற்கு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பின்னர் தொடர்புடைய வெளியீட்டு மின்னழுத்தத்தைக் கண்டுபிடித்து அதைத் திட்டமிடுங்கள் எனவே இது நிச்சயமாக மாறுபடும் நான் அவற்றை நன்றாக வரையவில்லை ஆனால் அடிப்படையில் நீங்கள் அதை சரியாக செய்யப் போகிறீர்கள் உங்கள் முந்தைய சுற்றுகள் படிப்புகளில் நீங்கள் செய்திருப்பது இதுதான் எனவே அதே யோசனையை நாங்கள் இந்த ud ஐ நேரத்தின் செயல்பாடாக திட்டமிடுவோம் எனவே இவை இரண்டும் சற்று மாறுபட்ட வரைபடங்கள்இவை இரண்டு வெவ்வேறு வரைபடங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இருப்பினும் நான் இந்த வரைபடங்களை சீரமைக்கிறேன் இந்த சுமை வரி கருத்து பற்றி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்பதை என்னால் பிடிக்க முடிகிறது ஆகவே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ud Vπ 2 சராசரி மதிப்பு Vπ 2 ஆக இருப்பதால் இதை நான் இந்த வழியில் வரையக்கூடிய முதல் ud ஐ வரையலாம் மேலும் கூறப்பட்டபடி அதிகபட்ச மதிப்பு Vπ ஆக இருக்கும் குறைந்தபட்ச மதிப்பு 0 ஆக இருக்கும் எனவே எனது சமிக்ஞை இந்த மதிப்புகளுக்கு இடையில் இருக்கும் நீங்கள் விரும்பும் எந்த காலத்திற்கும் இதை நீட்டிக்கக்கூடிய கருத்தை விளக்குவதற்கு எனக்கு போதுமான ஒரு காலகட்டத்தை மட்டுமே வரைகிறேன் எனவே இது நேரம் t 0 மற்றும் T மொத்த காலத்தைக் கொண்டிருப்பதாகக் கூறுவோம் இது 0 க்கு செல்லும் இந்த பகுதி T 2 ஐப் பற்றியது இந்த ud நிச்சயமாக நேரத்தில் t 0 ud Vπ 2 இன் மதிப்பு என்னவென்றால் வெளியீட்டு மதிப்பு Vπ 2 இல் இருக்கும் இந்த விஷயத்தில் ½ இருக்கும் நாங்கள் அதைப் பார்த்தோம் எனவே இது இருக்கும் ½ அளவுகோல் சரியாக பொருந்தவில்லை எனவே அளவுகள் பொருந்தவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் இந்த வெளியீடுகளை எவ்வாறு வரையலாம் என்ற யோசனை உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன் அதுதான் எனக்கு மிகவும் சுவாரஸ்யமானது இந்த போஷனை சிறிது சிறிதாக அழிக்க விடுகிறேன் இங்கே நான் என்ன செய்கிறேன் என்பது வெளியீட்டு வழி வடிவங்களை வெளியிடுகிறேன் எனவே இதை Pout என்று அழைப்போம் இந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் Pout ஐ நேரத்தின் செயல்பாடாக நான் திட்டமிடுகிறேன் எனவே நான் அவற்றை சீரமைத்துள்ளேன் இதன் மூலம் வெளியீட்டிற்கான உள்ளீட்டில் என்ன நடக்கிறது என்பதை நான் நன்றாகப் பிடிக்க முடியும் இந்த வகையான ஒரு நல்ல சதித்திட்டத்தை நான் உண்மையில் பெற முடியும் எனவே t 0 ud Vπ 2 இல் வெளியீடு ½ ஆக இருக்கும் இந்த மதிப்பு ½ பின்னர் ud தொடர்ச்சியாக இங்கு உயர்த்தப்படுவதோடு T 4 இல் Vπ இன் அதிகபட்ச மதிப்பை எட்டும் எனவே இது T 4 ஐப் பின்தொடர்கிறது இது மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் பரிமாற்றத்தில் நிகழும் மாற்றமாகும் இது Vπ 2V இலிருந்து அதிகரிக்கும் போது தொடர்புடைய வெளியீடு உண்மையில் இங்கே குறைகிறது இது போன்ற ஒவ்வொரு புள்ளியையும் பொருத்துவதன் மூலம் நீங்கள் உண்மையில் அதை செய்ய முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த புள்ளிகளின் ஜோடியை நீங்கள் அறிவீர்கள் முக்கியமாக நீங்கள் Vπ இல் புள்ளியுடன் இணைக்கும்போது இது மாடுலேட்டர் ஒரு t T 4 வழியாகச் செல்கிறது மாடுலேட்டரின் வெளியீடு 0 ஆகக் குறைந்திருக்கும் எனவே நான் ½ இன் இந்த மதிப்பிலிருந்து தொடங்க வேண்டும் பின்னர் T 4 இல் 0 க்கு கீழே வர வேண்டும் எனவே இது போஷன் என்று நம்புகிறேன் இப்போது மாடுலேட்டிங் சிக்னல் ud அல்லது டிரைவ் சிக்னல் ud கீழே போகும்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள் அது Vπ ஆகத் தொடங்கி பின்னர் கீழே செல்கிறது ஆனால் இந்த இயக்கம் அல்லது சிக்னலின் இந்த மாற்றம் பரிமாற்ற செயல்பாட்டால் பிரதிபலிக்கும் அல்லது 0 முதல் ½ வரை தொடர்புடையது உயர்த்தப்படுமா எனவே நான் இப்போது திரும்பிச் சென்று பின்னர் இந்த போஷனுக்குச் செல்ல வேண்டும் எப்படியிருந்தாலும் நான் அங்கு ஒரு T 0 இருந்தேன் ஆனால் இப்போது நான் அதை T 2 இல் மீண்டும் சொல்கிறேன் ஏனெனில் T 2 இல் மாடுலேட்டிங் அல்லது டிரைவ் சிக்னல் மீண்டும் Vπ 2 க்கு வர வேண்டும் இந்த சிக்னல் குறையும் போது இது 0 க்கு கீழே போகிறது இது மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரில் நிகழும் தொடர்புடைய மாற்றம் இதற்கு ஒத்ததாக இருக்கும் இது வெளியீடு அது உண்மையில் மேலே செல்லத் தொடங்கி இறுதியில் 1 ஐ எட்டும் ஆகவே இதை மட்டும் எழுதுகிறேன் எனவே இந்த கட்டத்தில் அளவுகள் சரியாகத் தெரியவில்லை என்பதால் நான் ஒரு அரைக்கு மேலே சென்றிருக்க வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியும் நான் அதை செய்ய முயற்சிக்கிறேன் எனவே அதற்கேற்ப அளவுகள் தேர்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவே இது 1 என்று சொல்லலாம் இது இந்த பகுதிக்குச் சென்றிருக்கும் பின்னர் இது 0 இலிருந்து திரும்பி வந்தவுடன் அது மீண்டும் T நேரத்தில் Vπ 2 க்கு மீண்டும் உயர்கிறது எனவே இது 3T 4 இல் நடக்கிறது பின்னர் நீங்கள் T க்கு வரும்போது வெளியீடு மின்னழுத்தம் இங்கே திரும்பி வந்திருக்கும் வெளியீட்டைத் திட்டமிட நீங்கள் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரைப் பயன்படுத்தலாம் இது உண்மையில் ஒரு துடிப்பை ஒத்திருக்காது ஏனென்றால் அது இங்கு வந்த பிறகு அது கீழே போய்விடும் பின்னர் அது உங்களுக்குத் தெரிந்த சிக்னலாக இருக்கும் அது மீண்டும் உயரும் எனவே இது உண்மையில் ஒரு துடிப்பு போல் இல்லை எனவே துடிப்பைப் பெறுவதற்கு இது உங்களுடன் விவாதிக்க எனக்கு எளிதாக இருந்தது எனவே நான் இந்த குறிப்பிட்ட வளைவைப் பயன்படுத்தினேன் ஆனால் துடிப்புகளை பெற நாம் இந்த மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் தரவை வெவ்வேறு இயக்க புள்ளியாக இயக்க வேண்டும் ஆகவே இந்த புள்ளியை முதலில் அதிகபட்ச பரிமாற்ற புள்ளியாகத் தேர்வுசெய்து பின்னர் Vπ மற்றும் Vπ க்கு அந்த சிக்னலை பயன்படுத்தி ஒரு பயணத்தை மேற்கொள்வோம் எனவே இப்போது பிளாட் செய்வது எப்படி என்பதை நாம் புரிந்து கொண்டோம் நான் இங்கே கொஞ்சம் விரைவாக இருப்பேன் எனவே நான் இங்கே ud ஐ பிளாட் செய்கிறேன்இது ஒரு பரிமாற்ற செயல்பாடாக இருக்கும் எனவே பரிமாற்ற செயல்பாடு 0 இல் உள்ளது இது Vπ இது 2 Vπ Vπ இது 2 Vπ இல் உள்ளது எனவே இது அதிகபட்ச உள்ளீட்டு மாடுலேட்டரின் பரிமாற்ற செயல்பாடு ஆகும் இது p க்கு p க்கு விகிதம் ஆகும் இப்போது நான் வேறு ஒரு வரைபடத்தை கீழே வைக்க வேண்டும்இது எனக்கு ud ஐ சரியாகப் பிடிக்கும் நேரத்தின் செயல்பாடாக நான் இன்னும் ஒரு வரைபடத்தை கீழே வைக்க வேண்டும் இது இந்த விகிதத்தை Pout Pin ஐ நேரத்தின் செயல்பாடாகக் கைப்பற்றும் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தையும் நான் கைப்பற்ற வேண்டியிருக்கும் எனவே இந்த விஷயத்தில் இதைச் செய்வோம் ud ஆரம்பத்தில் 0 என்று கருதி பின்னர் Vπ க்கு செல்லும் எனவே அது Vπ க்குச் சென்று Vπ க்குச் சென்று பின்னர் திரும்பி வரும் இதன் Vπ சராசரி மதிப்பின் உச்ச மின்னழுத்தம் 0 இல் உள்ளது எனவே இது T 2 இல் உள்ளது இது T இல் இருக்கும் அது ஒரு முழுமையான ஒரு காலகட்டத்தை உருவாக்கியிருக்கும் இப்போது இந்த 0 மின்னழுத்தத்துடன் தொடர்புடைய t 0 இல் தொடர்புடைய வெளியீட்டை ஆரம்பத்தில் பிளாட் செய்வோம் மின்னழுத்தம் தொடர்ந்து உயர்ந்து T 2 இல் Vπ ஐ எட்டுவதால் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் வெளியீடு அதிகபட்சம் அதிகபட்ச நுழைவு மாடுலேட்டரின் வெளியீடு கீழே செல்லத் தொடங்குகிறது மற்றும் T 4 இல் 0 ஐ அடைகிறது எனவே இது T 4 இல் உள்ளது பின்னர் T 4 இலிருந்து உள்ளீடு ud கைவிடத் தொடங்குகிறது எனவே அது கைவிடத் தொடங்குகிறது மற்றும் t T 2 இல் 0 ஆக குறைகிறது இதேபோல் இங்கே என்ன நடக்கும் இது இப்போது இங்கிருந்து மாறத் தொடங்கும் நீங்கள் இங்கே இறங்கும்போது நீங்கள் உடன் செல்வதற்கு சமம் இந்த குறிப்பிட்ட திசையில் மாடுலேட்டரின் பரிமாற்ற செயல்பாட்டில் உண்மையில் மேலே சென்று உங்களை T 2 இல் உச்சத்தை எட்டும் T 2 இப்போது உச்சத்தை எட்டியுள்ளது உள்ளீடு எதிர்மறையாக செல்லத் தொடங்குகிறது அது தொடர்ந்து எதிர்மறையாக சென்று -Vπ மற்றும் t 3T 4 ஐ அடையும் இருப்பினும் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரில் தொடர்புடைய மாற்றம் என்னவென்றால் நீங்கள் அதிகபட்சமாக இங்குள்ள சக்தியைக் கைவிடுவதை நிறுத்துகிறீர்கள் நீங்கள் Vπ ஐ அடையும்போது 0 க்கு செல்லும் வழியில் 3T 4 இல் நீங்கள் மீண்டும் இங்கே கீழே இறங்கியிருப்பீர்கள் இது 3T 4 ஆக இருக்கும் இறுதியாக இந்த வெளியீட்டை முடிப்போம் t T இல் தொடங்கும் இடத்திற்கு வருவோம் எனவே t T இந்த மின்னழுத்தம் 0 ஆக இருக்கும் உங்கள் சக்தி மீண்டும் உச்சத்திற்கு செல்லும் போது நீங்கள் இங்கே காணக்கூடியது என்னவென்றால் நீங்கள் இங்கே ஒரு முறை துடிப்பைப் பெற நிர்வகிக்கிறீர்கள் இது T 2 விநாடிகள் நீடிக்கும் எனவே நீங்கள் இப்போது T 2 காலத்தின் ஒரு துடிப்பைப் பெற்றுள்ளீர்கள் ஆனால் நீங்கள் இந்த வழியைப் பார்த்து சிக்னல் ஒரு காலம் மட்டுமல்ல என்பதை உணர்ந்தால் உண்மையில் ஒரு கால சமிக்ஞை உங்களுக்கு இந்த வழியில் ஒரு நீட்டிப்பு இருக்கும் என்பதை உடனடியாக உணரும் மேலும் இந்த பக்கத்திலும் ஒரு நீட்டிப்பு இருக்கும் எனவே இது உண்மையில் உங்கள் T மொத்த கால அளவு T மற்றும் அந்த காலகட்டத்தில் T நீங்கள் உண்மையில் இரண்டு பல்ஸ்களைப் பெற நிர்வகிக்கவும் நீங்கள் இரண்டு பல்ஸ் வகைகளைப் பெற்றீர்கள் ஒரு பல்ஸ் T 4 முதல் 3T 4 வரை இன்னும் ஒரு பல்ஸ் ud சிக்னல் உண்மையில் நேரத்தின் செயல்பாடு என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் இன்னும் ஒரு பல்ஸ் ஐ பெற்றிருப்பீர்கள் எனவே இது -T 4 ஆக இருந்தால் மொத்த காலப்பகுதியில் -T 4 முதல் 3T 4 இது T க்கு 1 ஒத்திருக்கும் நீங்கள் இரண்டு பல்ஸ் வகைகளைப் பெற்றுள்ளீர்கள் எனவே ஒவ்வொரு நீடித்த T 2 விநாடிகளும் நீங்கள் 2 வெளியீட்டு பல்ஸ்களைப் பெற்றுள்ளீர்கள் வேறுவிதமாகக் கூறினால் ud சிக்னலின் அதிர்வெண் f0 ஹெர்ட்ஸ் என்றால் நான் பெறும் பல்ஸ் வகைகள் 2f0 என்ற விகிதத்தில் இருக்கும் எனவே தரவு விகிதத்தில் இரு மடங்காக நான் பல்ஸ்களைப் பெறுகிறேன்எடுத்துக்காட்டாக எனது பயன்பாட்டிற்காக பல்ஸ்களை உருவாக்க விரும்புகிறேன் 10 Gbps பண்பேற்றம் 10 Gbps டிஜிட்டல் மாடுலேஷன் மற்றும் நான் ஒரு பிட் தகவலைச் சுமந்து கொண்டிருக்கிறேன் பின்னர் எனக்குத் தேவையான ஒரு துடிப்பில் பல்ஸ்களை உருவாக்க வேண்டும் பல்ஸ் வீதம் 10 Gbps ஆகும் ஆனால் நான் விண்ணப்பிக்க வேண்டிய சிக்னல் அதில் பாதி மட்டுமே இருக்கும் எனவே 102 இது 5 GHz க்கு சமம் ஏனென்றால் சைன் அலைவடிவத்தின் ஒவ்வொரு அரை பகுதியையும் ud இன் ஒரு காலத்திற்குள் தருகிறது இது 1 GHz உடன் ஒத்திருந்தால் இரண்டு பல்ஸ்கள் இருக்கும் எனவே நான் பெறும் தரவு விகிதம் மாடுலேட்டிங் விஷயத்தை விட இரு மடங்காக இருக்கும் எனவே பல்ஸ் விகிதம் டிரைவ் சிக்னலின் அதிர்வெண்ணின் இரு மடங்காகும் நீங்கள் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரை அனலாக் அரை திட சிக்னலாக இயக்குகிறீர்கள் இப்போது இது துடிப்பு வடிவமைத்தல் வணிகத்தின் முடிவு அல்ல அதுவும் மற்றொரு பல்ஸ் வடிவமும் பரவலாக பயன்படுத்தப்படும் அந்த பல்ஸ் வடிவத்தைப் பெறுவதற்கு நாங்கள் மீண்டும் பரிமாற்ற செயல்பாட்டிலிருந்து தொடங்குவோம் இந்த முறை அது இன்னும் விரைவாக இருக்கும் இந்த பரிமாற்ற செயல்பாடு ud Pout Pin ஐப் பெறுவதற்கான நேரத்தின் செயல்பாடாக இங்கு ஒன்றை வைக்கப் போகிறேன் பின்னர் இப்போது நான் ஒரு சிக்னலை கருதுகிறேன் இது சரியான நேரத்தில் இந்த பாணியில் சிக்னலை மாற்றியமைப்பதன் மூலம் இது 1 வினாடிக்கு செல்லும் எனவே மாடுலேட்டிங் சிக்னலை நான் கருதுகிறேன் இது Vπ இன் உச்சத்திற்கு அல்லது Vπ இன் உச்ச மதிப்புக்கு செல்லும் ஆனால் 0 இல் இதன் சராசரி மதிப்பு Vπ இல் இருக்கும் எனவே இங்கே சராசரி மதிப்பு 0 ஆகும் அதாவது ud இன் மதிப்பு 0 ஆகும் இது நேரம் t 2 ஆக இருக்கும் இது மொத்த நேரமாக T இருக்கும் இப்போது தொடர்புடைய வெளியீடு என்னவாக இருக்கும் ஆரம்பத்தில் நீங்கள் Vπ இல் இருக்கும்போது t 0 இல் ud சிக்னலின் ஆரம்ப வீச்சு Vπ இல் உள்ளது எனவே நான் Vπ ஐ இங்கு வைக்கிறேன் வெளியீடு இங்கே 0 ஆக இருக்கும் உள்ளீடு அதிகரித்து 2 Vπ ஐ எட்டும்போது இந்த மதிப்பு 2 Vπ ஆகும் அதனுடன் தொடர்புடைய வெளியீடு அதிகபட்சத்தை எட்டும் நீங்கள் கைவிடத் தொடங்கியதும் நீங்கள் t T 2 ஐ அடைவீர்கள் நீங்கள் கைவிடத் தொடங்கிய பிறகு அதனுடன் தொடர்புடைய வெளியீடு பூஜ்ஜியத்திற்கு கீழே போயிருக்கும் எனவே இது டி 2 இது 0 மற்றும் நீங்கள் இன்னும் ஒரு பல்ஸ் உள்ளதை மீண்டும் பார்ப்பீர்கள் எனவே இந்த இரண்டு அலைவடிவங்களையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் நீங்கள் இந்த இரண்டு அலைவடிவங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி வித்தியாசமாக இருப்பதை பார்ப்பீர்கள் நான் அதை மிக நேர்த்தியாகக் காட்டவில்லை என்றாலும் உண்மையில் சற்று வித்தியாசமாக இருக்கும் எனவே இவை இரண்டும் 33 மற்றும் 67 அலைவடிவங்கள் என அழைக்கப்படுகின்றன இது ஒரு காலத்துடன் ஒப்பிடும்போது இந்த பல்ஸ் கொண்டு செல்லும் பகுதியை வெறுமனே குறிக்கிறது எனவே இந்த பல்ஸ் வடிவமைக்கும் விஷயத்திற்கு அப்பால் நாம் மேலும் செல்ல மாட்டோம் மின் சூழலில் பல்ஸ் வடிவமைப்பைப் பற்றி பின்னர் பேசுவோம் ஆனால் ஆப்டிகல் பல்ஸ் வடிவமைப்பிற்காக இந்த இரண்டு பல்ஸ் வடிவத்துடன் நிறுத்துவோம் ஏனென்றால் இவை உருவாக்க எளிதானது மற்றும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன இந்த பல்ஸ் வடிவங்களை நீங்கள் மட்டும் பெற முடியாது என்பதற்கான ஒரு கூடுதல் காரணியை இப்போது நான் சுட்டிக்காட்ட வேண்டும் t அளவை மாற்றுவதன் மூலம் அல்லது ud ஐ மாற்றுவதன் மூலமும் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் வெவ்வேறு சார்பு புள்ளிகளைத் தேர்ந்தெடுப்பதன் மூலமும் நீங்கள் தன்னிச்சையான பல்ஸ் வடிவங்களைப் பெறலாம் எனவே இந்த எடுத்துக்காட்டில் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரை அதன் குறைந்தபட்ச பரிமாற்ற புள்ளியில் நாங்கள் சார்புடையவர்களாக இருக்கிறோம்எந்தவொரு மதிப்பிலும் அதை சார்புடையதாக நீங்கள் செய்ய முடியும் உண்மையில் நீங்கள் எந்த சிக்கலான சிக்னலயும் அனுப்பலாம் மற்றும் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் வெளியீடு என்ன என்பதைக் கண்டறியவும் இப்போது நீங்கள் மேட்லாப்பைப் பயன்படுத்துவதன் மூலமும் உருவகப்படுத்துதல் மற்றும் உருவாக்க ஒரு எளிய நிரலை எழுதுவதன் மூலமும் இதை ஒரு உள்ளீடாகக் கொடுத்து மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் பரிமாற்ற செயல்பாட்டை எழுதுவதன் மூலமும் நீங்கள் அனைத்தையும் செய்ய முடியும் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் சக்தி பரிமாற்றம் மற்றும் நீங்கள் எந்த வகையான பல்ஸ் வடிவத்தைப் பெறப் போகிறீர்கள் என்பதைக் கண்டறியவும் பணிகள் பிரிவில் இதுபோன்ற மெட்லாப் புரோகிராம்களை நீங்கள் காணலாம் பல்வேறு பல்ஸ் வடிவங்களை உங்களால் உருவாக்க முடியும் உண்மையில் நீங்கள் பெறுவது இதுதான் என்பதை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இங்கே வரைவதன் மூலம் உள்ளுணர்வாக நீங்கள் பெற்ற ஒன்று எனவே நீங்கள் வெவ்வேறு இயக்க புள்ளியைத் தேர்வு செய்யலாம் எனவே தன்னிச்சையான அலைவடிவங்களைப் பெறலாம் எனவே இந்த தொகுதியை ஆப்டிகல் பல்ஸ் வடிவத்தால் முடிப்போம் அடுத்த தொகுதியில் நிச்சயமாக சிறப்பாக செயல்படுவதற்கு தேவையான சில அடிப்படை தலைப்புகளைப் பற்றி பேசுவோம் எனவே இந்த தலைப்புகள் சிக்னல்கள் அமைப்புகள் மற்றும் தகவல்தொடர்பு கோட்பாடு கொஞ்சமாக இருக்கும் அடுத்த தொகுதியில் அதை எதிர்நோக்குவோம்